பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் எங்களுக்கு டாக்டர் ராஜேஷ் குமார் உள்ளார் அவர் சென்னை ஐ மனிதவள துறை பேராசிரியர் இத்துறையில் உள்ள ஆய்வுகளில் பல்வேறு அம்சங்களை பற்றி இப்போது நாம் ஆராய்வோம் நீங்கள் இந்த துறையில் ஆர்வமாக இருக்கும் மாணவராக இருந்தால் நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் டாக்டர் ராஜேஷ் குமார் அமெரிக்காவில் உர்பானா சாம்பியனில் உள்ள இல்லினாய்ஸ் பல்கலைக் கழகத்தில் இருந்து மொழியியலில் பி சமூக மொழியியல் மொழியியல் கோட்பாடு மற்றும் மொழி மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றில் இவர் பணியாற்றுகிறார் மனிதவள ஆராய்ச்சி பிரச்சினைகளை அவர் விவரிப்பார் எனவே இந்த அறிமுகத்துடன் டாக்டர் ராஜேஷ் குமாருடன் கலந்துரையாட ஆரம்பிப்போம் மனிதவள துறையில் ஆராய்ச்சி செய்யும் பாரம்பரிய பகுதிகள் எவை பேராசிரியர் ராஜேஷ் குமார் எந்த ஒரு ஐ யிலும் சமூக அறிவியல் துறையில் மனிதவளத் துறை ஒரு தனித்துவமான அம்சத்தைக் கொண்டுள்ளது இது உள் ஒழுங்குமுறை மற்றும் பலதரப்பட்ட தன்மை ஆகும் எனவே ஐ யிலுள்ள இந்தத் திணைக்களத்தில் பொருளாதாரம் இலக்கியம் மொழியியல் தத்துவம் வரலாறு சமூகவியல் போன்ற பாரம்பரியப் பகுதிகள் உள்ளன புதிய வளர்ந்து வரும் பகுதிகள் மற்றும் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட பல கிளைகளும் உள்ளன இது தவிர மனிதவளத் துறை மற்றும் சமூக அறிவியல் துறை இன்னும் 3 பகுதிகளாக சேர்க்கப்பட்டுள்ளது அவை சீனா ஆய்வுகள் ஐரோப்பிய ஆய்வுகள் ஐரோப்பிய ஒன்றியப் படிப்பு போன்றவை மேலும் இந்திய ஜேர்மன் மையம் என்றழைக்கப்படும் தொடர் ஆய்விற்கான மையம் உள்ளது எனவே மனிதவளம் மற்றும் சமூக அறிவியல்களின் துறைகளில் எந்தவொரு களத்திலும் நீங்கள் காணும் பாரம்பரிய பகுதிகள் பெரும்பாலானவை ஆராய்ச்சி பகுதிகளாக உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி உங்கள் துறையைச் சேர்ந்த மாணவர்களில் பெரும்பான்மையினர் பாரம்பரிய ஆராய்ச்சிக்குரிய பகுதிகள் அல்லது நீங்கள் திறந்திருக்கும் மிகச் சமீபத்திய பகுதிகளை நோக்கிச் செல்கிறார்களா பேராசிரியர் ராஜேஷ் குமார் சமீப காலங்களில் மனிதநேய மற்றும் சமூக அறிவியல்களின் பல்வகைதன்மை காரணமாக புதிய வளர்ந்து வரும் பகுதிகளில் நிறைய உள்ளன உதாரணமாக அறிவியல் வரலாறு வளர்ச்சி ஆய்வுகள் இது அரசியல் மற்றும் பாலினம் மற்றும் மதத்தின் சமூகவியல் போன்ற இலட்சியங்களைக் கொண்ட சந்திப்புகள் மொழியியல் துறையில் மொழி மற்றும் தொழில்நுட்பம் கற்பித்தல் முறைகளில் வெப்பநிலைகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே அவைகள் வளர்த்து வரும் பகுதிகள் இலக்கியத்தின் பாரம்பரிய பகுதியில் நீங்கள் பல பகுதிகளாகப் பிரிக்கும்போது அமெரிக்க இலக்கியம் ஆப்பிரிக்க இலக்கியம் ஆங்கில இலக்கியம் இந்திய இலக்கியம் இந்திய எழுத்துக்களை ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் இவை அனைத்தும் மனிதவளம் மற்றும் சமூக அறிவியலில் புதிதாக வளர்ந்து வரும் பகுதிகள் மேலும் சமீபத்திய ஆண்டுகளில் வரும் பெரும்பாலான மாணவர்கள் ஏற்கனவே இதில் ஒன்று அல்லது இரண்டு பகுதிகளில் தங்கள் மனதில் கொண்டுள்ளனர் எனவே அவர்கள் ஆங்கிலம் அல்லது ஆங்கில இலக்கியம் மட்டுமே படிக்க தெரியாது மேலும் குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட டொமைனில் கூட ஆப்பிரிக்க இலக்கியம் அல்லது அமெரிக்க இலக்கியம் என்று சில குறிப்பிட்ட கருத்துக்களைக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பகுதிகள் தங்கள் ஆசிரியருடன் கலந்துரையாடலில் வெளிப்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி உண்மையில் நீங்கள் ஆராய்ச்சியின் உள் ஒழுங்குமுறைப் பகுதிகள் மற்றும் ஐ டி உள்ளிட்ட பல பொறியியல் நிறுவனங்கள் மனிதவள துறையினரைக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஒரு பொது துறையாக நாம் பார்க்கப்பட்டபோதும் மனிதவள எல்லை என்ன மனிதவள துறையில் பணியாற்றும் மாணவர்கள் எதில் கவனம் செலுத்துகிறார்கள் பேராசிரியர் ராஜேஷ் குமார் சரியானது உண்மையில் மனிதவள மற்றும் சமூக அறிவியல் என்று வரும்போது கிட்டத்தட்ட அனைத்து ஐ யிலும் இந்த துறை இல்லை மேலும் இங்கு உண்மையில் ஆராய்ச்சி வரம்பு இல்லை உடல்நலம் கொள்கை தொழில்நுட்பம் நெறிமுறைகள் மதம் என பல பகுதிகளில் ஆராய்ச்சி இருக்கும் எனவே எந்த வரம்பு கிடையாது எங்களை கட்டுப்படுத்துகின்ற எல்லை இல்லை உண்மையில் இந்த மனிதவள மற்றும் சமூக அறிவியல் துறையை கண்டுபிடிப்பது சில வகையான விரிவாக்க தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களை மீறி எளிதானது அங்கு ஆசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் என இருவரும் ஆராய்ச்சியாளர்கள் எங்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய தரவுகள் உள்ளன உதாரணமாக சுகாதார தொழில்நுட்பம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோ டெக்னாலஜி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆகிய துறைகளில் இந்த பகுதியிலிருந்தே தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்துவதைப் பார்க்கவும் பின்னர் சமூக விஞ்ஞானிகள் அதை அடிப்படையாகக் கொண்ட ஆய்வுக் கேள்வியை உருவாக்கவும் முடியும் சுகாதார மதிப்பீட்டில் உள்ள விஷயங்கள் என்ன எப்படி சுகாதார துறையில் நன்னெறி உள்ளதா இல்லையா பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் எனவே ஐ யில் உள்ள நடைமுறைக்கு தொழில்நுட்பத்தை தொடங்கி நடைமுறைப்படுத்துவதற்குப் பதிலாக வேறு எந்த வடிவத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அதிக வாய்ப்புகளைத் திறக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மேலும் வாய்ப்புகள் சரியா எனவே இப்போது நீங்கள் மாணவர் கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் மனிதவள துறையில் சேர வரும் சில மாணவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன அவர்கள் முக்கியமாக தெரிந்துகொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா பேராசிரியர் ராஜேஷ் குமார் சரி தொழில்நுட்ப சவாலாக மாறும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்கிறது உதாரணமாக யாரோ மொழியியலில் துறையில் படிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அத்துறையில் ஆராய்ச்சி செய்யும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளன மேலும் வேறுபட்ட துறை சார்ந்த மொழியியல் அல்லது வரலாறு அல்லது தத்துவம் அல்லது பொருளாதாரம் போன்ற பெரிய துறைகளில் இக்குறை இல்லை எனவே மாணவர்கள் இந்த குறிப்பிட்ட பகுதியில் படிக்க வருந்தபொழுது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் தொடர்பு கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உதாரணமாக மொழியியல் துறையில் நான்கு பிரிவுகள் உள்ளன சென்டென்சஸ் பற்றிய சிண்டாக்ஸ் சொற்கள் பற்றிய மோரிபோலஜி சத்தம் தொடர்புடைய பிரெனோலஜி சமூக மொழியியல் பற்றி Socio Linguistics இவை நான்கில் ஒன்றில் மட்டுமே நிபுணத்துவம் பெற்றிருக்க முடியும் அது பொதுவாக மொழியியல் ரீதியாக மாறுகிறது ஆனால் பிரெனோலஜி அல்லது கணக்கீட்டு மொழியியலில் நிபுணராக நீங்கள் வெளியே இருந்து உதவி பெற வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் நான் கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று இது போன்ற ஒரு துறையின் மனிதவள மற்றும் சமூக அறிவியல்களின் பகுதியாக இருக்கும் மற்ற அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் நீங்கள் சமூகவியல் பற்றி அனைத்தும் தெரிந்துகொள்ள சமூகவியல் தனி துறை இல்லை மொழியியல் என்று தனி துறை இல்லை அங்கு மாணவர்கள் பிற அம்சங்களையும் படிப்பதால் மொழியியலின் பெரும்பாலான அம்சங்கள் இல்லை மேலும் ஆராய்ச்சிக் கருவிகளின் நேரம் மற்றும் மக்கள் அடிப்படையில் அத்தகைய பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர் ஆனால் இப்போது மின்னணுவியல் ரீதியாக கிடைக்கக்கூடிய உதவியுடன் சிக்கல் குறைத்துள்ளது எனது ஆராய்ச்சி பகுதியான மொழியியல் தனி துறையாக இல்லை இருப்பினும் அங்கே ஒரு மெய்நிகர் திணைக்களம் என்று குறைந்தது 4 5 சக ஊழியர்கள் பல மொழிகளில் பல்வேறு துறைகளில் வேலை செய்கிறார்கள் எனவே ஒரு பக்கத்தில் நம் ஆராய்ச்சி களத்தில் நபர்களை சந்திக்க முடியாவிட்டாலும் மற்றொரு பக்கம் வளர்ந்து வரும் பகுதிகளில் நிபுணர்களை சந்திக்க முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வளர்ந்து வரும் பகுதிகள் பேராசிரியர் ராஜேஷ் குமார் மொழியியல் டி களில் குறைபாடுகள் மற்றும் நன்மைகள் சேர்த்து அமைத்துள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே ஐ யிலும் வேறு வெளி இடங்களிலும் மனிதவள துறையினர் மதிப்பைப் பற்றி நிறைய அங்கீகாரம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் பேராசிரியர் ராஜேஷ் குமார் ஆமாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பொதுவாக நீங்கள் சமூக உணர்வு பற்றி தெரியும் அது தொழில் சம்பந்தமாக பயன்பாடு என்ன மனிதவள பின்னணியுடன் மக்கள் ஆர்வத்துடன் பார்க்கிறீர்கள் பின்னணியில் என்ன வகையான ஆர்வங்கள் உள்ளன மாணவர்கள் எப்படி பட்டம் பெற்றிருக்கிறார்கள் எங்கே அவர்கள் மதிப்பு காணப்படுகிறது எங்கே அவர்கள் பொருத்தமாக உள்ளனர் பேராசிரியர் ராஜேஷ் குமார் இது மிகவும் சுவாரஸ்யமானது நான் கற்பிக்கும் பெரும்பாலான பாடங்களில் நான் பயன்படுத்துகின்ற விஷயங்களில் ஒன்றைப் பார்க்கவும் இது அனைத்து துறைகளிலும் மனிதவள மற்றும் சமூக அறிவியல்களின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் மாணவர்களை தயார் செய்ய நாங்கள் முயற்சி செய்கிறோம் மனிதவள மற்றும் சமூக அறிவியல்களில் பட்டபடிப்பில் நீங்கள் கற்றுக் கொள்ளும் பெரும்பாலான விஷயங்கள் ஐ எல்லை அல்லது எந்தவொரு கல்வி நிறுவனத்திற்கும் வெளியே செல்லும்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது வேறு எந்த துறையையும் குறைத்து மதிப்பிட அல்ல உதாரணமாக மின் பொறியியல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியலில் உங்கள் நிபுணத்துவத்தைப் பெறுகையில் அது குறிப்பிட்ட சிலரையே சென்றடையும் அனால் மனிதவள மற்றும் சமூக அறிவியல்கள் வெளிப்பாடுகள் உலகின் அனைவரையும் சென்றடையும் இவர்கள் தொழில் துறையிலும் பங்களிப்பார்கள் நான் வேலை செய்யும் திட்டங்களில் ஒன்றை உதாரணத்தை நான் உங்களுக்கு கூறுவேன் பெரும்பாலான தொழில்களுக்கு சமுதாயத்துடனான ஒரு நல்ல உறவு அவசியமாகிறது அவற்றில் தங்கள் காரியங்களை நிறுவ போகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உடனடி சமூகம் பேராசிரியர் ராஜேஷ் குமார் உடனடி சமூகம் எனவே அவர்கள் நாட்டின் சிக்கலான இயல்புக்கும் பன்முக கலாச்சார பன்முகத்தன்மையும் தெரிய வேண்டும் அவர்கள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து இருக்க வேண்டும் எனவே சமுதாய மொழிகள் அரசியல் கலாச்சார நடைமுறைகள் மற்றும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொன்றிற்கும் ஒரு சமூக அறிவியல் தேவைப்படுகிறது நான் இன்னும் உறுதியாக இருக்கிறேன் இந்த விஷயங்களை மனதில் வைத்து தொழிலாளர்களை வேலையில் பணியமர்த்துகின்றனர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆனால் நீங்கள் மதிப்பைக் காண்கிறீர்கள் அவற்றிற்கு அவசியமும் இருக்கிறது அவற்றுக்கு வேறுபட்ட பார்வையும் இருக்கிறது பேராசிரியர் ராஜேஷ் குமார் நிச்சயமாக அவற்றையும் புறக்கணிக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் எங்கள் சமூக அரசியல் நிலையில் பல மோதல்கள் தோன்றியுள்ளன நமது நாட்டில் உள்ள சூழ்நிலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் அமைந்துள்ள இந்த களங்களில் அவர்கள் மனிதவள மற்றும் சமூக அறிவியல்களில் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் மற்றும் இந்த விஷயங்களை தெரிந்த மக்கள் பணியாற்ற ஒருவேளை அவர்கள் கஷ்டம் குறையும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி இது மிகவும் மதிப்பு வாய்ந்த பார்வையைத்தான் நான் நினைக்கிறேன் பேராசிரியர் ராஜேஷ் குமார் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் தொழில்கள் மற்றும் தொழில்களில் இருந்து நிறையப் பணியாளர்கள் உள்ளனர் என நான் நினைக்கிறேன் இந்த வகையான தகவலைப் எதிர்பார்க்கிறேன் பேராசிரியர் ராஜேஷ் குமார் முற்றிலும் பேராசிரியர் பிரதாப் ஹரித்ஸ் செயல்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில பிரம்மாண்டமான கேள்விகளை நான் கேட்கிறேன் மனிதவள துறையில் நீங்கள் செய்யும் வேலை பொறியியல் துறையில் இருந்து மாறுபடலாம் நாம் இன்னும் சில கட்டுப்பாட்டு பரிசோதனைகள் உள்ளன என்று நான் நினைக்கிறேன் மனிதவளத்தில் சில ஒத்த கருத்துகள் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் எனவே உங்கள் துறையில் வரும் மாணவர்கள் வழிகாட்டியை எவ்வளவு அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் மாணவர்கள் தங்களுக்கு உகந்ததாக ஏதாவது ஒன்றை புதிதாக செய்ய வேண்டும் இந்த இடைவினை எப்படி எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா பேராசிரியர் ராஜேஷ் குமார் மனிதவளத்திலும் சமூக அறிவியலிலும் சில இடங்களில் ஆராய்ச்சிக்காக சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு தேவை ஆனால் பொதுவாகவும் மொழியியல் மற்றும் குறிப்பாக எனது பகுதியிலும் சில இடங்களில் உருவகமாக பயன்படுத்த உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து ஆய்வகங்கள் முடிவடையும் இடத்தில் ஆய்வக ஆராய்ச்சிக்கான ஆய்வகம் தொடங்குகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் அதனால் மனிதவள மற்றும் சமூக அறிவியல் ஆராய்ச்சி ஒரு குறிப்பிட்ட களத்தில் வேண்டும் மற்ற துறைகளை போலவே மாணவர் மற்றும் வழிகாட்டி சந்திப்பு அடிக்கடி இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் எனது மேற்பார்வையாளருடன் நான் ஆராய்ச்சி செய்துகொண்டிருந்தபோதும் இப்போது மாணவர்களுடன் ஆராய்ச்சி செய்யும்போது ஒரு வாரத்தில் ஒரு மணிநேரத்திற்கு ஒரு அர்த்தமுள்ள விவாதம் போதுமானது என்று என் சொந்த அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டு கூறுவேன் சில நேரம் விவாதம் 1 மணி முதல் 3 அல்லது 4 மணிநேரமாக நடைபெறுகிறது அது தனிப்பட்ட மாணவர்களிடமும் ஆசிரியரிடமிருந்தும் பொருந்துகிறது ஆனால் நீங்கள் செய்த வேலையை மதிப்பிடுகிற அர்த்தமுள்ள உள்ளடக்கமான விவாததிற்கு 1 மணி நேரம் போதுமானது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் 1 மணி நேரம் பேராசிரியர் ராஜேஷ் குமார் ஒரு வாரத்திற்கு ஒரு மணி நேரம் கழித்து ஆராய்ச்சியாளர் விவாதத்தில் சொன்னவற்றை செயல் படுத்த வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் அடுத்த சந்திப்பிற்காக அவர்களின் நிகழ்ச்சி நிரலை முடிவு செய்யும் போதெல்லாம் எந்த ஆராய்ச்சியாளர் முந்தைய விவாதத்தில் கூறிய வேலைகளை குறைந்தபட்சம் 75 சதவீதம் முடித்து இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் முந்தைய விவாதத்தில் ஆமாம் ஆமாம் பேராசிரியர் ராஜேஷ் குமார் அடுத்த கூட்டத்தில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் எனவே மனிதவளம் மற்றும் சமூக அறிவியல் ஆகியவற்றில் சந்திப்பு அடிப்படையில் இந்த வகையான ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது மேலும் அனைத்து துறைகளுக்கும் இது தேவை என்று நான் நம்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இதே போன்ற விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் உங்கள் துறையிலிருந்து மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்ததும் எம் ஸ் பட்டம் அல்லது பி டி பட்டத்தைப் பற்றி பேசும்போது கூட எப்போதும் டிகிரிகளாகக் கருதப்படுகிறார்கள் யாராவது மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் பட்டதாரிகளுக்குள் இந்த உணர்வு எப்போதும் இருக்கிறது ஒரு Ph D அல்லது M S பட்டம் பெறும் முன் அல்லது பதிவு செய்வதற்கு முன்னர் மக்கள் எங்களைப் சிறப்புப் வாய்ந்தவர்களாக கருதிகிறார்கள் எங்காவது ஒரு நிலையில் எங்களுக்கு பொருத்தமாக இருக்க முடியாது என்ற கவலை இருக்கிறது நீங்கள் எம் டி மாணவர்கள் பெரும்பாலான இந்த டிகிரி முடித்த மாணவர்கள் எந்த மாதிரியான தொழில் நிலை பதவிகளில் சேருகிறார்கள் பேராசிரியர் ராஜேஷ் குமார் இந்த துறையின் முதுகலைப் பட்ட மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்கள் இடங்களை உயர்நிலைப் படிப்பில் வெவ்வேறு இடங்களில் சென்று படிக்கின்றனர் மாணவர்கள் 12 வது வகுப்புக்குப் பிறகு 5 வருட ஒருங்கிணைந்த படிப்பிற்கு வருகிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் கணிசமான 5 வருட நேரத்தை செலவிடுகிறார்கள் அவர்கள் ஏதாவது ஒன்றைக் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் வேறு எந்த நிறுவனங்களிடமும் மேல் படிப்புகளில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்றால் இங்கே அவர்கள் கற்றுக்கொண்டவற்றை சரிபார்க்க வேண்டும் மாஸ்டர் மாணவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பொறுத்தவரையில் அவர்கள் பெரும்பாலும் உயர் கல்விப் படிப்புகளுக்கு செல்கிறார்கள் அவர்களில் சிலர் அரசாங்க சிவில் சர்வீசஸ் வேலைகளுக்கு செல்கிறார்கள் அவர்களில் சிலர் முன்னுரிமை அல்லாத அரசு நிறுவனங்களில் சேர விரும்புகிறார்கள் பாலினம் சமத்துவம் அல்லது நிலைத்தன்மையின் ஆய்வுகள் அல்லது வள மேலாண்மை மற்றும் நீர் ஆதார முகாமைத்துவம் அல்லது சுகாதார பராமரிப்பு மேலாண்மை போன்ற மேம்பாட்டு ஆய்வுகள் சிலவற்றில் சிலர் சிறப்பாக செயல்படுகின்றனர் எனவே அவர்கள் இந்த இடங்களில் வேலைகளை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் வழக்கத்திற்கு மாறான பகுதிகள் ஏராளமாக உள்ளன அவை 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்னர் இல்லாதவையாகும் நான் கடந்த வாரம் 2 மாணவர்களை சந்தித்தேன் நான் ஒருபோதும் நினைகாத வண்ணம் அவர்கள் மார்க்கெட்டிங் வேலை செய்து வருகின்றனர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் எனவே சில நிமிடங்களுக்கு முன்னர் சில தொழில்கள் மற்றும் குறிப்பிட்ட தொழிற்துறைகளில் நாம விவாதித்துக் கொண்டிருந்தோம் ஆரம்ப தொழில்கள் மனிதவள மற்றும் சமூக அறிவியல்களின் மார்க்கெட்டிங் நிபுணத்துவத்தை உணர்த்துள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் மேலும் பி டி மாணவர்களுள் சிலர் போஸ்ட் டாக்டர்ரல் திட்டங்களில் சேர்ந்துள்ளனர் அவர்களில் சிலர் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி திட்டங்களில் கற்பிக்கின்றனர் எனவே இவைதான் மனிதவள துறையில் வேலை வாய்ப்புகள் ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கிரேட் எனவே இந்த கேள்வியை முடித்து கொள்வோம் மனிதவள மற்றும் சமூக அறிவியல் பட்டதாரி படிப்புகளில் சேர விரும்பும் ஆர்வமுள்ள மாணவருக்கு நீங்கள் வழங்கும் ஆலோசனை என்ன பேராசிரியர் ராஜேஷ் குமார் மிக முக்கியமான கேள்வி நாம் எதிர்கொண்டுள்ளோம் குறிப்பாக மாணவர்கள் இந்த கேள்விகளை எதிர்கொள்கிறார்கள் பாருங்கள் எந்தவொரு துறையிலும் ஆராய்ச்சியில் சில வகைப்பட்ட ஒழுக்கம் தேவை எனவே அவர்கள் ஒரு ஒழுக்கமான பாணியில் தங்களது கல்விக் கழகத்தில் தங்கள் கல்விக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் இது ஒன்றாகும் இரண்டாவதாக அவர்கள் முழு நேர வேலையில் இருக்க வேண்டும் அது 24 மணி நேரம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் முழு நேர செயல்பாடு பேராசிரியர் ராஜேஷ் குமார் முழு நேர நடவடிக்கை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்கள் ஆர்வத்தை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் உங்களுக்காக ஒரு சுமை இருக்கக்கூடாது இயக்கம் சுமை என்றால் நீங்கள் உங்கள் விருப்பத்தை இழக்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே உங்கள் விருப்பத்தின் எந்தவொரு ஒழுங்குமுறையிலும் இந்த ஆர்வத்தைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் ராஜேஷ் குமார் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை செய்ய வேண்டும் அப்படி இல்லையென்றால் நீங்கள் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர வேண்டும் மூன்றாவது மற்றும் மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் உள்ளன ஆனால் மூன்றாவது நான் என் சொந்த அனுபவத்தில் இருந்து சேர்க்க வேண்டும் நீங்கள் சொந்த ஒழுங்குமுறை விட நீங்கள் இன்னும் ஏதாவது முன்னணி வேண்டும் அதனால் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்துகொள்ள வேண்டும் எனவே எந்தவொரு ஒழுங்குமுறையிலும் ஒரு ஆராய்ச்சி நிகழ்ச்சித்திட்டத்தில் எந்த கல்வி நிறுவனத்திலும் நான் மிகவும் பொதுவானதாக ஆக்குவது உங்களுக்கு ஒரு முழுமையான அபிவிருத்தியை வழங்கும் நான் கணிதத்தில் எனது ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் மேலும் கணிதத்தில் நான் அல்ஜீப்ராவில் இதை செய்துள்ளேன் நான் கணிதத்தை மட்டுமே புரிந்துகொள்கிறேன் என்று நீங்கள் பார்ப்பதில்லை எனவே ஒரு கணிதவியலாளராகவும் ஒரு பொறியியலாளராகவும் ஒரு சமூக விஞ்ஞானியாகவும் நீங்கள் மற்ற விஷயங்களின் அடிப்படைகளை அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் என்ன நடக்கிறது என்பதையும் என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பெரிய தாக்கத்தை நாம் வேறு எந்த நேரத்திலும் நீட்டிக்க முடியும் ஆனால் உங்கள் ஒழுங்குமுறைக்கு வெளியில் நீங்கள் வாசிப்பது உங்கள் துறை வளர்ச்சிக்கும் பயன்படும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் அது நிறைய புதிய கருத்துக்களை புதிய சிந்தனை செயலிகளை திறக்கும் என்று நினைக்கிறேன் பேராசிரியர் ராஜேஷ் குமார் குறைந்தபட்சம் அது உங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை தருகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் நிச்சயமாக பேராசிரியர் ராஜேஷ் குமார் எனவே மனிதவள மற்றும் சமூக அறிவியல்களில் ஆராய்ச்சி மற்றும் பொதுவான வேறு எந்த ஒழுங்குமுறையிலும் நாம் சிந்திக்க வேண்டுமென்பதற்காக மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதே இந்த மூன்று விஷயங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பெரியது அந்த நல்ல வார்த்தைகள் நினைவில் வைக்க ஒரு நல்ல எண்ணங்கள் எங்களுக்கு உதவியதற்காக உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன் மனிதவளதிற்கு இந்த நுண்ணறிவு பற்றி நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் இதை உங்களை போன்ற ஒரு நிபுணர் எங்களுக்கு சொல்ல விரும்பியது மகிழ்ச்சி பேராசிரியர் ராஜேஷ் குமார் மிகவும் நன்றி